சிந்தனைப் பாங்குகள் படைப்பு மக்கள் அடிக்கடி வழக்கமான ஞானம் ஊகங்கள் மற்றும் சரி விதிகள் இதன் காரணமாக படைப்பாளிகள் அவர்களைச் சுற்றி சமுதாயத்துடன் முரண்படுகிறார்கள் உங்கள் நண்பர்களுடனும் எல்லாருடனும் சண்டையிட ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறவில்லை ஆனால் பொதுவாக இவை படைப்பு மக்களது பண்புகள் எனவே ஆக்கபூர்வமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் உறுதியானவராக இருக்க வேண்டும் நீங்கள் சமரசமற்றவராக இருக்க வேண்டும் நீங்கள் பிடிவாதமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று நம்ப வேண்டும் கர்வம் நான் கேள்வி குறி வைத்தேன் திமிர்த்தனத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் இடையே ஒரு மெல்லிய பிளவுக் கோடு உள்ளது எனவே ஹோமியோபதி மருந்துகளில் நீங்கள் பெருமிதம் கொள்ளலாம் ஆனால் எல்லா நோயாளிகளிலும் சரி கடினமான வேலை சரி கடின உழைப்பு மிகவும் முக்கியமானது ஏறக்குறைய 10000 மணிநேர ஆட்சியைக் கொண்டது இது முதலில் நோபல் பரிசு பெற்ற ஹெர்பெர்ட் சைமன் என்பவரால் முன்மொழியப்பட்டது யார் கூறுகிறார் என்று கூறுகிறார் யார் 10000 விலாசமான விரிவான பயிற்சி எடுக்கும் என்று எவர் கூறுகிறார் என்று கூறுகிறார் பரதநாட்டியம் கிரிக்கெட் டென்னிஸ் போன்றவை நீங்கள் 10000 மணி நேரம் தர போட வேண்டும் எனவே இந்த நம்பிக்கையூட்டும் விஷயம் பிரபலமான கருத்துக்கு முரணானது அது தனித்திறன் வாய்ந்த திறனையோ அல்லது மேதைமையையோ அல்ல நீங்கள் சராசரியாக உளவுத்துறைக்கு மேல் இருந்தால் இந்த 10000 மணிநேரத்திற்குள் நீங்கள் யாராவது ஒரு நிபுணர் ஆகலாம் மொசாட் ஏ ரஹ்மான் விஸ்வநாதன் ஆனந்த் பில் கேட்ஸ் இவர்களில் பிரபலமானவர்கள் 10000 க்கும் அதிகமான மணிநேரங்களில் தமது புகழைப் பெற்றனர் ரஹ்மான் 3 வயதில் கி போர்டு கற்க ஆரம்பித்தார் எனவே உண்மையில் இது ஜீனியஸ் கோட்பாடு என்று அழைக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல வெறும் கடினமான வேலை சரி எனவே மிகவும் உறுதியளிக்கிறேன் நான் மீண்டும் வருகிறேன் கடின உழைப்பு மட்டும் விஷயங்கள் எந்த ஒரு அதை செய்ய முடியும் என்று பொருள் அடிப்படையில் நீங்கள் விடாமுயற்சி இருக்கிறதா உங்களிடம் விடாமுயற்சி இருக்கிறதா சரி இந்த மராத்தான் ரன் செய்ய தயாராக இருக்கிறீர்களா இந்த 10000 மணிநேரங்களில் நீங்கள் செய்திருந்தால் பரவாயில்லை எந்த துறையில் ஒரு மாஸ்டர் இருக்க முடியும் இந்த விதி சரியாக என்ன அது மிகவும் எளிது ஆராய்ச்சியின் சவாலாக அல்லது பரப்பளவில் பகுப்பாய்வு செய்ய சுமார் 10000 மணிநேர வேண்டுமென்றே நடைமுறையில் ஆய்விற்குத் தேவைப்படுகிறது எனவே டென்னிஸை மூன்று மணிநேரம் ஒரு நாள் பயிற்சி செய்தால் பள்ளியில் அல்லது மாவட்டத்தில் ஒரு சாம்பியராக அல்லது அது என்னவாக இருந்தாலும் அது பத்து ஆண்டுகளுக்கு எடுக்கும் பரதநாட்டியம் எதுவாக இருந்தாலும் சரி வயலின் அல்லது எந்தவொரு கருவியோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி முழு நேர வேலைவாய்ப்பு நாங்கள் சுமார் 8 மணிநேரத்தை செலவிடுகிறோம் அதனால் சுமார் 5 வருடங்கள் ஆகும் அதனால்தான் இணை பேராசிரியராக நீங்கள் கூறுவது நீங்கள் 5 ஆண்டுகள் உதவி பேராசிரியராக வேண்டும் 5 ஆண்டுகள் கூட தங்கள் மாஸ்டர் பட்டம் கிடைக்கும் நேரம் எம் எனவே 5 ஆண்டுகளில் நீங்கள் அந்த துறையில் 10000 மணிநேரத்திற்குள் போயிருப்பீர்கள் இப்பொழுது பல ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த 10000 மணி நேர விதிகளை வைத்துள்ளனர் ஒரு நாளைக்கு 10 முதல் 12 மணிநேரம் வரை ஒரு வாரத்திற்கு 6 நாட்களை நீங்கள் செலவிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் விரும்பும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து விடுங்கள் விளையாட்டு அல்லது நீங்கள் படம் பார்க்க விரும்பினால் அல்லது பிற்பகலில் தூங்க வேண்டும் வாரம் 60 மணிநேரம் 3 முதல் 4 மணி நேரம் 3 முதல் 4 வருடங்கள் வரை அந்த தருணம் வரும் அதாவது தர்ஷன் நீங்கள் சொல்கிறீர்கள் ஆம் நான் என்ன செய்கிறேன் என்பதைப் பற்றி முழுமையாக நம்புகிறேன் நான் என் Ph இப்போது சரி வழிகாட்டியும் சொல்கிறது சரியா நீ தயாராக இருக்கிறாய் இப்போது தயவு செய்து வெளியே போய் உலக சரி அடைந்துவிடு நீங்கள் அந்த துறையில் உங்கள் வழிகாட்டியை கடந்த பின்னர் நீங்கள் இன்னும் நம்பிக்கையுடன் பேச இந்த கோணத்தில் உள்ளது ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல காலை சர் என்று சொல்வீர்கள் பின்னர் மெதுவாக இது மாறும் பின்னர் முதல் காகித இது போன்றது நீங்கள் முடித்தவுடன் இது சரியா போன்றது எனவே அந்த கோணம் தீட்டா பி ஹ்ச்டீ Ph தீட்டா பற்றிய அனைத்துமே சரி ப்ளோரிடா ஸ்டேட் யுனிவர்சிட்டி பேராசிரியர் ஆன்டர்ஸ் எரிக்சன் இதைப் பற்றி நிறைய வேலைகளை செய்திருக்கிறார் அதன்பின் ஹெபேர்ட் சைமன் திட்டத்தை முன்வைத்தார் கற்றல் மற்றும் ஊக்குவிப்பு உளவியல் ஒரு நல்ல அத்தியாயம் உள்ளது கல்வி பத்தி தொகுதி பதினாறு இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு மிகவும் பிரபலமான புத்தகம் மால்கம் கிளாட்வெல் உள்ளது அவரது புத்தகம் புத்தகம் தலைப்பு Outliers உள்ளது அவர் 2008 ஆம் ஆண்டில் அதை வெளியிட்டார் மேலும் அவர் தோற்றமளிக்கிறார் மேலும் மொஸார்ட் பீட்டில்ஸ் பில் கேட்ஸ் அனைத்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியவற்றின் வெற்றியைப் பார்க்கிறார் இந்த மக்கள் அனைவரும் பிரபலமடைவதற்கு 10000 மணிநேரம் செலவழித்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே கடின உழைப்பு முக்கியம் முதல் நீங்கள் அறிவு பெற வேண்டும் கடின வேலை முக்கியம் உண்மையில் விஞ்ஞான முன்னேற்றத்தை நீங்கள் பார்த்தால் விஞ்ஞானம் கடின உழைப்பு தோல்விகளை மற்றும் ஏமாற்றங்கள் மூலம் முன்னேறி வருகிறது முதல் முறை நாம் ஒரு கணினி நிரலை எழுதிக் கொண்டிருக்கும் போது அது வேலை செய்தால் நீங்கள் அபத்தமான முடிவுகளைப் பெறுவீர்கள் என்று எழுதுவதற்கு என்னால் கொடுக்க முடியும் முதல் முதல் திட்டம் நீங்கள் தொகுக்க முடியாது பின்னர் நீங்கள் தொகுக்க முடியும் நீங்கள் இயக்க முடியும் நீங்கள் இயங்கும் போது அது குப்பைக்கு கொடுக்கிறது ஒரு கட்டம் வரும் நான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறேன் இந்த முட்டாள் தனமானவர் சரியான பதில் கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் விரக்தியின் உச்சம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இடைவெளி எடுத்து ஒரு கோவில் சென்று அல்லது மூன்று நான்கு நாட்கள் உடைத்து வேறு ஏதாவது செய்ய வேண்டும் பிறகு நீங்கள் குளியல் எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு செய்தித்தாளைப் படியுங்கள் அல்லது நீங்கள் ஒரு திரைப்படத்தைப் பார்ப்பீர்கள் வரியில் 542 நான் பதிலாக சதுர ரூட் வைத்து நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் திரும்பி வருவீர்கள் பின்னர் அது சரி வேலை தொடங்கும் எனவே யாரும் அதை வெளியே எடுக்கும் நீங்கள் ஒரு வழிகாட்டியைப் பார்த்தால் சில குறிப்பிட்ட எக்ஸ் பேராசிரியர் 450 ஆவணங்கள் அவர் எவ்வளவு பெரியவர் இந்த மேன்மையை அடைந்த அனைவருக்கும் அந்த மக்களும் நிராகரிக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் ஆனால் இந்த நிராகரிப்புக்குப் பின்னரும் கூட அவை அனைத்தும் கொடுக்கப்படுவதில்லை நீங்கள் தொடர வேண்டும் நீங்கள் எழுதும்போது பார்க்கிறேன் ஆராய்ச்சிப் புத்தகத்தின் ஜாய் ஆராய்ச்சி புத்தகத்தின் மகிழ்ச்சி நீங்கள் பத்து ஆவணங்களை எழுதுகையில் ஒன்று அல்லது இரண்டு ஆவணங்கள் நிராகரிக்கப்படும் ஏனெனில் இது புள்ளிவிவரமாகும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்தகவு என்ன உதாரணமாக நான் ஒரு விமர்சகர் நான் பத்து ஆவணங்களை மதிப்பாய்வு செய்தால் நான் 2 அல்லது 3 புள்ளிவிவரங்களை நிராகரிக்கிறேன் எனவே நிராகரிப்பு என் நிகழ்தகவு 0 உங்கள் பேப்பரை மூன்று பேராசிரியர்கள் விமர்சனம் செய்தால் ஏற்றுக்கொள்ளும் கூட்டு நிகழ்தகவு கண்டுபிடிக்க முதல் மதிப்பீட்டாளருக்கு அதை ஏற்றுக்கொள்ள அது 0 7 ஆகும் இரண்டாவது விமர்சகர் 0 7 என்று கூறுகிறார் எனவே உங்கள் கூட்டு நிகழ்தகவு 0 7 ஆக 0 7 ஆக 0 7 ஆக குறைந்தது பின்னர் மேலும் மேலும் காகிதங்களை எழுதுகையில் எங்கள் குழுவிலிருந்து சில காகித நிராகரிக்கப்படும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அசல் வரை நீங்கள் பரிசோதனையைச் செய்துள்ளீர்கள் சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள் பின்னர் பங்களிப்பு மிகுந்த மனோபாவமாக இருக்கிறது வெவ்வேறு மக்கள் அது இரண்டு அல்லது மூன்று பேர் தொகுப்பு உங்கள் காகித வித்தியாசமாக பார்த்தேன் என்று தான் எனவே நீங்கள் வேறு வாகனத்தில் முயற்சி செய்கிறீர்கள் எனவே நீங்கள் அசல் என்று நம்புகிறீர்களானால் அது நகல் செய்யப்படாது கருத்து வேறுபாடு இல்லை உன்னுடைய கடின உழைப்பில் போட்டு விட்டாய் பிறகு இந்த விஷயத்தை சரியான வாகனத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பல பத்திரிகைகள் சரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாயைப் போலவே மிக முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் பங்கைச் செய்திருக்கிறீர்கள் அந்த குழந்தை வெளியே வந்துவிட்டது காகித வெளியே வந்துவிட்டது பின் ஏதாவது கண்டுபிடிப்போம் சில பொறிமுறையை கண்டுபிடிப்போம் எனவே அந்த மகிழ்ச்சி அந்த சுகமே அங்கு ஏற்கனவே உள்ளது நீ ஏற்கனவே இதை செய்தாய் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆமாம் அது நல்லது நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆமாம் அது நல்லது என் கடின உழைப்பு எல்லாம் உள்ளது நாம் கண்டுபிடிப்போம் அது சரி என்று ஏற்றுக்கொள்ள ஒரு பத்திரிகை இருப்போம் எனவே இந்த ஏமாற்றங்கள் மனித உறுப்பு வழிகாட்டி சரி எத்தனை முறை அது எவ்வளவு நேரம் எடுத்துள்ளது எத்தனை சோதனை குழாய்கள் உடைந்து எத்தனை இந்த விஷயம் வோல்ட் மீட்டர் சரியா சென்றது எத்தனை முறை திட்டம் இந்த விஷயங்களை காணப்படவில்லை ஏனெனில் விமர்சகருக்கு நேரம் இல்லை அல்லது விமர்சகர் அல்லது ஆசிரியர் அல்லது வாசகர் அனைவருக்கும் இதைப் பார்க்க நேரம் இல்லை சமுதாயம் வெற்றிகரமாக வெற்றி பெறுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறது எனவே விஞ்ஞான முன்னேற்றம் எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினால் விஞ்ஞானிகளின் வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் பெஞ்சமின் ஃபிராங்க்லின் நீங்கள் எதைப் பற்றி யோசிக்கிறீர்கள் அல்லது தாமஸ் ஆல்வா எடிசன் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு முன்னர் அவர்கள் சென்ற பாதைகள் உபத்திரவம் தோல்விகள் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வீர்கள் எனவே நாம் அடிக்கடி கடின உழைப்பை வெற்றிகரமாக தொடர்புபடுத்துகிறோம் அது வெற்றிகரமாக இல்லாவிட்டால் கடின உழைப்பு இல்லை ஆனால் இது ஒரு ஆபத்தான தொடர்பு யாரோ மதிப்பெண்கள் அடையவில்லை என்றால் அவர் தானாகவே நன்கு படித்து இருக்கவில்லை என்று முடிவு செய்கிறோம் வேறு பல காரணங்களும் இருக்கலாம் எனவே இது சில நேரங்களில் சோகம் ஆனால் நாம் இதை வாழ வேண்டும் ஏனென்றால் அது நம்மில் ஒரு பகுதியாகும் நாம் இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் சமுதாயத்தில் வாழ்வது சரி இப்போது ஊக்கத்தை பற்றி விவாதிக்கலாம் உந்துதல் சில நேரங்களில் குறிப்பாக ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஏனெனில் சிலநேரங்களில் உந்துதல் மிகவும் அதிகமாக உள்ளது சில நேரங்களில் உந்துதல் மிதமானதாக இருக்கும் சிலநேரங்களில் உந்துதல் மிகக் குறைந்தது ஊக்கத்தொகை அவ்வப்போது குறைவாக இருக்கும் போது உங்களுக்கு ஏதோ தேவை அது சாதாரண நிலைக்கு திரும்பும் பின்னர் நீங்கள் தொடர்ந்து உந்துதல் பெற வேண்டும் மற்றும் நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் சுய உந்துதல் வேண்டும் ஏனெனில் ஊக்கம் கடின வேலை நன்றாக இருக்கிறது எனவே உந்துதல் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் உந்துதல் கடின உழைப்பு செலுத்துகிறது இரண்டு வகையான உந்துதல்கள் உள்ளன முதலாவது வெளிப்படையான சரியா எனவே நீங்கள் ஒரு வெகுமதி வேண்டும் நீங்கள் புகழ் வேண்டும் பணம் வேண்டும் நீங்கள் பதவி உயர்வு வேண்டும் நீங்கள் பரிசுகள் புகழ் வேண்டும் இந்த தீவிர ஊக்கத்தை அனைத்து நீங்கள் கிடைத்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்வீர்கள் நீங்கள் இன்னும் வேலை செய்வீர்கள் இந்த அனைத்து அழைக்கப்படுகின்றன பரந்த தூண்டுதல்கள் பரவாயில்லை மிகவும் கடினமான மற்றும் மிகவும் மற்றும் இரண்டு மிக முக்கியமான அடிப்படையில் அடிப்படை உள்நோக்கம் நீங்கள் உங்கள் சொந்த இலக்குகளை அமைக்க எங்கே உங்கள் இலக்குகளை அடைய பின்னர் அங்கு நிறுத்த வேண்டாம் பின்னர் அங்கு நிறுத்த வேண்டாம் புதிய இலக்குகளை அடைய அடையுங்கள் புதிய இலக்குகளை அடையவும் அடையவும் தொடர்ந்து நீங்கள் முன்னோக்கி நகர்கிறீர்கள் இது உள்ளுர் உள்நோக்கம் மிகவும் ஆக்கபூர்வமான மக்களிடையே உள்ளுர் உள்நோக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அனுபவிக்கிறார்கள் அறியப்படாத புதிர் தீர்க்கும் சுத்த மகிழ்ச்சி நீங்கள் ஒன்பதாவது தரநிலையில் இருக்கும்போது அறியப்படாத புதிர் ஒன்றைத் தீர்க்க வேண்டும் பரிசு எதுவும் இல்லை எந்த ஊக்கமும் இல்லை இரண்டு மணிநேரத்திற்கு நீ போராடுகிறாய் நீங்கள் போராடுகிறீர்கள் அது வரவில்லை பின்னர் இறுதியாக நீங்கள் அதை பெறம் போது இறுதியாக நீ சரியா வரும்போது நீ சொல்வது தீட்டா இறுதியாக LHS RHS க்கு நிகரானது நிரூபிக்கப்பட்டது நீங்கள் யுரேகா என்ற உணர்வு பெறுகிறீர்கள் யுரேகாவின் உணர்வு பணம் சம்பந்தமாக இல்லை பட்டப்படிப்புடன் தொடர்புடையது அல்ல அது பரிசுக்குத் தொடர்புடையது அல்ல அது உங்கள் சொந்த உணர்வு அந்த நேரத்தில் உங்கள் தாய் புர்விவை வைத்து இருந்திருக்கலாம் நீங்கள் மறந்த அனைத்தும் எல்லாவற்றையும் உணவு கூட முக்கியம் இல்லை தூக்கம் முக்கியமானது அல்ல உண்மையில் நீ உன் உடலைப் பற்றி உனக்குத் தெரியாது நீ தான் உள்ளே இருந்தாய் நீ தான் பிரசங்கிக்கிறாய் அது உன் மனதுதான் அதாவது உன்னுடைய அறிவார்ந்த திறன்களின் உச்சத்தில் நீ இருக்கிறாய் எனவே சவால் சவால் மற்றும் திறன் சமநிலை மற்றும் உங்கள் செயல்பாடு அமைக்க காலமற்ற ஒரு உணர்வு நீங்கள் உண்மையில் இல்லை நேரம் முடிவில்லாது அந்த நேரத்தில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நீ பார்க்க கூட சரி பார்க்கவில்லை எனவே நீங்கள் இயல்பாகவே உந்துதல் பெற்றிருந்தால் உங்கள் பல நடவடிக்கைகளில் நீங்கள் அடைந்த உச்ச நிலையை அடைவீர்கள் மிக உயர்ந்த படைப்பாளி மக்கள் b இல் மிகவும் முக்கியம் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கும் ஆரம்பத்தில் நீங்கள் தீவிர ஊக்கத்தொகையுடன் தொடங்கும் பிரார்த்தனை அதே விஷயம் நீங்கள் ஒரு கோவிலுக்குப் போகும்போது என்ன கேட்கிறீர்கள் ஆரம்பத்தில் நான் இதை விரும்புகிறேன் எனக்கு அது வேண்டும் என்று விரும்புகிறேன் கடவுள் கொடுக்கும் அல்லது கொடுக்காவிட்டாலும் சரி நம்முடைய விஷயம் அல்ல அது மற்றொரு புள்ளியாகும் நீங்கள் உண்மையிலேயே மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டால் நீங்கள் கேட்காவிட்டாலும் என்னிடம் கேட்காதபட்சத்தில் நான் எந்தக் கோரிக்கையையும் கொடுக்க மாட்டேன் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எனவே பிரார்த்தனை பற்றி உங்கள் சொந்த கருத்துக்கள் சரியான மாற்றலாம் எனவே நான் வருகிறேன் நான் உன்னை பார்க்க வேண்டும் இன்று முன்கூட்டியே வெப்ப மாற்றம் பல தேங்காய்களை உடைக்கிறேன் எனவே இது ஒரு காப்புறுதி கொள்கை அல்ல உங்களுக்குத் தெரியும் உங்கள் முன்கூட்டிய வெப்ப பரிமாற்றத்தை ஏன் அவர் தீர்க்க வேண்டும் ஒழுங்காக உங்கள் வழக்கமான மற்றும் கடத்துதலை நீங்கள் படிக்கிறீர்கள் சுற்றுச்சூழல் ஒரு உகந்த சூழல் உண்மையானது மற்றும் சரியா ஆனால் அது முற்றிலும் தேவையில்லை ஸ்ரீனிவாச ராமானுஜம் FRS உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் சிறந்த கணிதவியலாளர்களில் ஒருவர் எனவே அவர் கும்பகோணத்தில் பிறந்தார் மற்றும் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் பல போராட்டங்கள் வழியாக சென்றார் அவர் பத்திரிகைகள் மற்றும் இந்த உரிமையை அணுகவில்லை பின்னர் அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருந்தார் அல்லவா ஆனால் இன்னும் இந்த மோசமான நிலைமைகளின் கீழ் சிறந்த அறிவியல் அவரை விட்டு வெளியேறியது உங்களுக்கு தெரியும் சிறந்த கணிதம் அவரை விட்டு வெளியே வந்தது எனவே சில நேரங்களில் துன்பம் ஒரு நபர் சிறந்த தோற்றத்தை தருகிறது இந்த நிலைமைகளை நான் வைப்பேன் என்று நீங்கள் கூறக்கூடாது எனக்கு ஒரு பீட்டா தோல்வி இயந்திரம் தேவை நான் இந்த விஷயங்களை நிறைய விரும்புகிறேன் நான் ஒரு பெரிய ரேம் வேண்டும் இவை எல்லாம் நான் நன்றாக வேலை செய்வேன் உங்களுக்கு இது இல்லாவிட்டாலும் மற்ற மாற்று வழிமுறைகள் என்ன இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் மற்ற வழிகள் யாவை பின்னர் நீங்கள் இன்னும் ஆக்கபூர்வமான சக்கரம் செய்வீர்கள் ஆராய்ச்சியில் அழுத்தத்தின் பங்கு முதல் விஷயம் உங்கள் தற்போதைய நிலை பற்றி நீங்கள் சிறிது மகிழ்ச்சியடையவில்லை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருந்தால் நீங்கள் விடுதி அறையில் உட்கார்ந்து வெளியே வர மாட்டீர்கள் இது மிகவும் மோசமான வழக்கு ஆனால் நீங்கள் இந்த காரியத்தை வேண்டும் ஓ அது நல்லதல்ல உங்களுடைய தற்போதைய மாநிலத்துடன் சில உகந்த மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் இது உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் முன்னோக்கி நகர்த்துவதற்கு உதவுகிறது எனவே எனவே முன்னேற்றம் அனைத்து உகந்த பற்றிவெறுப்புணர்வு சரியில்லை உற்சாகமளிக்கும் மகிழ்ச்சி மற்றும் இந்த மனக்குறைக்கு வழிவகுக்கும் எனவே சாதனை என்பது அனைத்துமே சாதகமான உற்சாகத்தைப் பற்றி அனைவருக்கும் சாதகமாக உள்ளது நான் உகந்த நரம்பு இருக்க வேண்டும் என்று அர்த்தம் நீங்கள் உகந்ததாக வலியுறுத்த வேண்டும் பின்னர் இது நீங்கள் கடினமாக வேலை செய்ய உந்துதல் நம்மில் சிறந்ததை எய்துவதற்கு ஈஸ்ட்ரஸ் தேவைப்படுகிறது u பிளஸ் மன அழுத்தம் நல்லது எனவே நல்ல அழுத்தம் என்று ஏதாவது உள்ளது உங்களில் சிலர் இதைப் பற்றிய செய்தி இருக்கலாம் உங்களுக்கும் நல்ல மன அழுத்தம் மற்றும் கெட்ட அழுத்தம் இருக்கிறது எனவே மன அழுத்தம் ஏற்படுவது வரை மன அழுத்தம் மன அழுத்தம் இல்லை மன அழுத்தம் ஒரு துயரமாக இருக்கும் வரை மன அழுத்தம் இல்லை எனவே சிறிது அளவு அழுத்தம் மன அழுத்தம் ஒரு சிறிய அளவு எங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் எனவே இது ஒரு மனித செயல்பாடு வளைவு இது Yerkes Dodson வளைவு என்று அழைக்கப்படுகிறது இது 1908 ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒப்பீட்டு நரம்பியல் மற்றும் உளவியலின் ஜௌர்னல் ஆகும் அங்கு அவர்கள் எலிகளிலும் ஆய்வுகள் செய்தனர் பின்னர் எலிகளுக்கு மின் அதிர்ச்சிகளைக் கொடுக்கிறார்கள் மேலும் சில நடவடிக்கைகளை செய்ய எலிகள் கேட்கிறார்கள் எனவே எலிகள் சில செயல்பாடு அல்லது உடற்பயிற்சி அல்லது என்ன செய்ய கேட்டார் அதாவது ஒரு செயலில் ஒருவித செயல்பாடு உள்ளது இது முக்கியமாக இருந்தது இப்போது அவர்கள் உற்சாகமாக இல்லாவிட்டால் அவர்கள் ஹைப்போ அழுத்தத்தில் இருந்தால் செயல்திறன் மிகவும் குறைவாக இருக்கும் என்று இப்போது அவர்கள் கண்டுபிடித்தார்கள் y அச்சின் செயல்திறன் x அச்சின் அழுத்தம் அவர்கள் இருக்கும் போது அவர்கள் நியாயமான வலியுறுத்தி போது அவர்கள் நன்றாக நன்றாக இருந்தது பின்னர் அவர்கள் வலியுறுத்தினார் முறை அதிக அதிர்ச்சி மின்சார அதிர்ச்சி மீண்டும் செயல்திறன் கீழே செல்கிறது இறுதியாக துன்பம் இறுதியாக அது கூட மரணத்திற்கு வழிவகுக்கும் எனவே இது ஒரு மனித செயல்திறன் வளைவுக்கு மாற்றப்பட்டுள்ளது மேலும் அவை மனித செயல்திறன் வளைவுக்கும் ஒத்திருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் எனவே நீங்கள் மிகவும் வலியுறுத்தி இருந்தால் அதே நேரத்தில் நீங்கள் வலியுறுத்தி இல்லை இந்த இரண்டு வழக்குகளின் கீழ் செயல்திறன் மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் நியாயமாக வலியுறுத்தி இருக்க வேண்டும் உன்னில் சிறந்தவற்றை வெளியே கொண்டு வருவதற்கு நீ இருக்க வேண்டும் நீங்கள் காமக்கதை என்னவென்றால் நீங்கள் எதைப் பற்றிக் கவலை கொள்ள வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் இது வெவ்வேறு நபர்களைப் பொறுத்தது அதே நேரத்தில் சற்று நேரம் எடுக்கும் எத்தனை நடவடிக்கைகள் எவ்வளவு தூக்கம் தூங்க வேண்டும் எவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆராய்ச்சிக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் குடும்பம் என்ன எனவே உங்கள் eustress புள்ளி பரவாயில்லை கண்டுபிடிக்க வேண்டும் பார்க்கவும் கடின உழைப்பின் பங்கு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பெரும்பாலும் மீண்டும் கடின உழைப்பு முக்கியமானது ஆனாலும் இது ஒருபோதும் அதிகமாக இருக்க முடியாது நீங்கள் நூறு தடவை பேசினாலும் கூட அது கூறப்பட்ட விடயம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் புதிய சான்றுகள் இன்னும் கூடுதலான சரிவை உறுதிப்படுத்துகின்றன இப்போது படைப்பாற்றல் எவ்வாறு உருவாகிறது ஒரு புதிய யோசனைக்கான கருத்தோட்டம் அடிக்கடி நிகழ்கிறது நுண்ணறிவுகளின் உள்ளுணர்வு ப்ளாக்கில் அடிக்கடி ஏற்படுகிறது திடீரென்று சில நுண்ணறிவு நான் இந்த பிரச்சினையை பதில் கிடைத்துவிட்டது என்று வருகிறது சில நேரங்களில் அது வந்துவிட்டது நீங்கள் லாபத்தில் இல்லாதபோது வரலாம் நீங்கள் சோதனை அமைப்பில் இல்லாத சமயத்தில் இது வரலாம் நீங்கள் ஜாகிங் போது அது எங்காவது வர முடியும் அல்லது நீங்கள் ஒரு படம் அல்லது உங்கள் பஸ் அல்லது ஏதாவது அல்லது முழு அல்லது முழுமையான யோசனை வெளிப்படுத்தப்படும் எங்கே அது வர முடியும் ஆனால் அது கணித நீங்கள் நிரூபிக்க முடியும் என்று அர்த்தம் இல்லை இது ஒரு பரிசோதனையை நீங்கள் செய்யும் போது அல்லது இதைப் பெற முடியும் ஆனால் சில நேரங்களில் அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ யோசனை முழுமையாகத் தெரிவிக்கிறது அதில் முழுமையான யோசனை வெளிப்படுகிறது அது தொடர்பானது இல்லை முழு யோசனை பரவாயில்லை வேதவாக்கியங்கள் அதை தர்ஷனனென்று நாங்கள் அழைத்தோம் அல்லது அதை தர்ஷனா என்று அழைக்கிறோம் ஒரு கோவிலில் சொல்லும் தர்சன் தர்ஷன் என்று அர்த்தம் அந்த வெப்பத்தின் பார்வை ஏதோ திரவ ஓட்டம் அல்லது ஏதோவொரு இடத்திற்கு மாற்றியமைக்கிறது அது என்ன என்று முழுமையான யோசனை உள்ளது அதற்குப் பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம் பிறகு இதைச் செய்ய கடினமாக உழைக்க வேண்டும் பார் மேக்ஸ் பிளாங்க் இது 1901 ஆம் ஆண்டில் கிடைத்தது ib lamda கருப்பு உடல் விநியோகம் சி 1 லம்டா மீது நிறமாலை கருப்பு உடல் கதிர்வீச்சு மைனஸ் 5 ஆற்றல் மூலம் சி 2 ஆற்றல் மூலம் வகுக்க 1 லாம்ட t கழித்து 1 ஏற்கனவே சி 1 லம்டாவெளியே வந்தார் மினு 5 ஐ மின் விளக்குக்கு c மின்சக்தி மேக்ஸ் பிளாங்க் சி 2 இன் ஆற்றலை லமாக டி 5ஆல் ஆற்றினார் நான் கழித்து 1ஐ வைத்துவிட்டால் அந்த கோட்பாடு சோதனையுடன் பொருந்தும் எனவே அவர் அந்த தர்ஷனாவைப் பெற்றார் அது சரியான கருப்பு உடல் விநியோகமாகும் அந்த காகிதத்தை அவர் வெளியிட்டார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அது அவரை தொந்தரவு செய்தது ஏன் மைனஸ் 1 வருகிறது அந்த மைனஸ் 1 எங்கிருந்து வந்தது பின்னர் அவர் கழித்திருந்தால் அவர் கழித்து அந்த மைனஸ் 1 ஐ எப்படி பெறுவது அவர் n n mu க்கு சமமாக இருப்பதையும் h mu க்கு சமமாக இருப்பதையும் n n mu அல்லது s n ஆற்றல் பரிமாற்றமானது H mu இன் வரையறுக்கப்பட்ட மடல்களில் மட்டுமே நடைபெறுகிறது n என்பது ஒரு முழு எண் ஆகும் எனவே h இயற்கையின் அடிப்படை மாறிலி இது பூச்சியமாக பூஜ்ஜியத்தை அணுக முடியாது இது 10 மைனஸ் 34 ஜூல்ஸ் இரண்டாவது சக்திக்கு 6 எனவே இந்த குவாண்டம் இயந்திரவியல் பிறப்பை அறிவித்தது ஆனால் முதலில் அவர் யோசனை அது ஒரு வளைவு பொருத்தமான யோசனை அவர் இந்த தர்ஷனாவைப் பெற்றார் ஓ நான் மைனஸ் 1 ஐ வைத்துள்ளேன் எனவே அந்த கழித்தல் 1 அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஆனால் அது அவருக்கு 17 ஆண்டுகள் ஆனது 1901 ஆம் ஆண்டில் இந்த விஷயம் இருந்தது பின்னர் அவர் வேலை செய்தார் பின்னர் அவர் நிரூபித்தார் பின்னர் 1918 குவாண்டம் புள்ளிவிவரம் அவருடைய நோபல் பரிசை பரவாயில்லை ஆகையால் ஐன்ஸ்டீன் மற்றவர்கள் ஒன்றாக வேலை செய்துள்ளனர் பின்னர் இப்போது உங்களுக்கு தெரியும் இது அணுவின் பிளவுக்காக பயன்படுத்தப்படலாம் m என்பது mc சதுரத்திற்கு சமமாக இருக்கும் மேலும் அது சரிதான் எனவே நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது தர்ஷனா வரும் போது ஒரு குறிப்பு புத்தகம் எடுத்து இந்த யோசனை எழுதவும் திடீரென்று உங்கள் வெப்ப குழாய் நீங்கள் ஒரு புத்திசாலி நீங்கள் ஒரு மூளை அலை கிடைக்கும் நீங்கள் அதை எழுதி பின்னர் நீங்கள் தர்க்கரீதியாக அதை பின்பற்ற வேண்டும் அது கிண்ணத்திலும் இருக்கலாம் சரி பரவாயில்லை பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன சில புத்திசாலித்தனமான யோசனைகள் வந்துவிட்டால் நீங்கள் வேலை செய்தால் அது வேலை செய்யாது மெதுவாக நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் பல முறை புத்திசாலித்தனமான யோசனை வரும் ஆனால் புத்திசாலித்தனமான எந்த சிறந்த யோசனைகளை நான் பின்பற்ற வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏதாவது எனவே அடுத்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு நான் வேலை செய்வேன் அது வெளியே வரவில்லை என்றால் நான் நிராகரிக்கப் போகிறேன் எனவே நீங்கள் நியாயந்தீர்க்கும் ஒரு பொறிமுறையைப் பெறுவீர்கள் நான் எடுத்துக்கொள்ளும் பாதையாகும் ஒரு மாதம் நான் செலவிடுவேன் அது வரவில்லை என்றால் நான் வேறு வழியைப் பெறுவேன் உங்களுடைய சொந்த காப்பு பல காப்புப் பிரதி பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்பு மூன்றாம் நிலை ஆகியவற்றை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் பத்திரிகை வெளியீடுகள் முழு கதையையும் வெளிப்படுத்தவில்லை இறுதி விளைவின் ஒரு அறிமுக வெளியீடு விஞ்ஞானம் எப்படி உண்மையாக நிறைவேறியது என்பதைப் பற்றிய தவறான புரிந்துணர்வுகளுக்கு வழிவகுக்கலாம் சுருக்க அறிமுகம் இலக்கிய ஆய்வு சோதனை முறை முடிவுகள் மற்றும் பெயரிடல்களுக்கு இடையில் விவாதம் முடிவு குறிப்புகள் எப்படி அவர் நன்றாக கிடைத்தது ஆனால் ஆசிரியர்கள் அந்த காகித பெற எவ்வளவு துன்பம் எங்களுக்கு தெரியாது என்று ஏனெனில் அது ஒரு வழி ஏனெனில் எல்லா இடங்களிலும் மக்கள் நேரம் இல்லை விமர்சகர்கள் நேரம் இல்லை மக்கள் இல்லை நான் உங்கள் சொந்த கதை மற்றும் அது சரி என்று நிறைய பணம் செலவாகும் என்று அர்த்தம் வலி ஏமாற்றங்கள் மற்றும் தோல்விகள் ஆகியவை சரியா என்று தெரியவில்லை எனவே முன்னேற்றம் மிகவும் சீரானது மற்றும் நேர்கோட்டு என்று மக்கள் உணரவைக்கும் அது வழக்கு அல்ல சரி பார்க்கவும் ஆராய்ச்சியின் வழக்கமான முன்னேற்றம் பின்வருமாறு பதிவு செய்யப்படுகிறது ஆரம்ப ஆண்டுகளில் உங்கள் முன்னேற்றம் மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் பொறுமை வேண்டும் திடீரென்று வரைபடம் ஒரு முறை எடுக்கும் இல்லையா வரைபடத்தை ஒரு முறை திருப்பிக் கொடுக்கிறது அங்கு நீங்கள் விரைவான முன்னேற்றம் அடைகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதிக நேரம் செலவழித்தால் தொடர்ந்து முன்னேற்றம் குறைவாக இருக்கும் எனவே ஆரம்பத்தில் ஒன்று இரண்டு மூன்று வருடங்கள் நீங்கள் அறிவியல் கற்கிறீர்கள் உங்கள் துறையில் கற்றல் உங்கள் தகுதிகள் மற்றும் அனைத்தையும் கடந்து செல்கிறீர்கள் நீங்கள் ஒரு திட்டத்தை எழுத முயற்சிக்கிறீர்கள் அல்லது ஒரு அமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் அது வேலை செய்யவில்லை சில மகிழ்ச்சி இல்லை அல்லது சில பட்டறைகள் அங்கு இல்லை அல்லது ஏதாவது நகரும் இல்லை அல்லது யாரோ கையெழுத்திட இல்லை நான் அப்படிச் சொல்கிறேன் பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் திடீரென்று வெள்ளத்தால் கதவுகள் திறக்கப்படும் ஒரு ஆச்சரியம் ஒரு நாள் நீங்கள் பரிசோதனை உண்மையில் வேலை பார்க்க வேண்டும் அது நல்ல முடிவு கொடுக்கிறது நிரல் உண்மையில் வேலை செய்கிறது பின்னர் நீங்கள் அதை வாங்க வேண்டும் மற்றும் அதிகபட்ச பிரித்தெடுக்க முயற்சி பின்னர் மீண்டும் உலர்த்திய அது ஒரு நல்ல யோசனை அல்ல நான் நான்காவது காகிதத்தை எழுதியிருக்கிறேன் ஐந்தாவது தாளில் ஆறாவது பத்திரிகை எழுதுகிறேன் மறுபரிசீலனை செய்வேன் இதைப் பற்றி வேறு எந்த ஆவணத்தையும் நான் விரும்பவில்லை எனவே ஆரம்பத்தில் அது வேலை செய்யவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் சிறிது நேரம் கொடுங்கள் படைப்பாற்றல் நிகழ்விற்கான பிரதான வழி என்ன அதாவது மாற்று வழிகளிலும் மாற்று வழிகளிலும் சரி நீங்கள் ஒரு தோற்றத்தை காணலாம் அல்லது எப்படி ஒரு கேள்வி பரவாயில்லை உதாரணமாக நீங்கள் வேர் 2 நிரூபிக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாது நீங்கள் கணிதத்தில் எப்படி செய்தீர்கள் ரூட் 2 என்பது பகுத்தறிவு என்று நிரூபிக்க விரும்பினால் ரூட் 2 என்பது பகுத்தறிவு என்று நாம் கருதிக் கொள்கிறோம் அதாவது ரூட் 2 என்பது p q என்பது முழு எண்களைக் குறிக்கும் நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளைத் தொடங்குங்கள் இறுதியாக இது வழிவகுக்கும் சில நம்பத்தகுந்த முடிவுகளுக்கு வழிவகுக்கும் இது நீங்கள் நம்பாதது எனவே இது சரியானதல்ல எனில் நீங்கள் திரும்பிச் சென்று எங்கே தவறு செய்தீர்கள் என்று கண்டுபிடிக்கவும் நீங்கள் அனைத்து வழிமுறைகளும் சரியானவை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் வேர் 2 என்பது q ஆல் p ஐ சமமாகக் கொண்டது மற்றும் பகுத்தறிவு தவறானது என்று கருதுவது எனவே ரூட் 2 என்பது பகுத்தறிவு இது நிரூபிக்கும் ஒரு வழி இது ரிட்ட்டியோ அட் அப்ட்ரம் என்று அழைக்கப்படுகிறது இது அபத்தத்திற்கு குறைகிறது எனவே பண்டைய கிரேக்கர்கள் பயன்படுத்தும் இது தர்க்க ரீதியாக ஒரு பயிற்சியாகும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பல நோக்கம் தேர்வுமுறை பிரச்சனை எப்படி இருக்கிறீர்கள் என்ன நீங்கள் முன்மொழிய வேண்டிய பல்வேறு வழிகள் என்னவென்றால் நீங்கள் சிக்கலை சுமத்த முடியும் அல்லது நீங்கள் மெட்ரிக் ஒரு அளவுகோல் வேண்டும் உங்கள் சாதனத்தின் செயல்திறன் அது உங்கள் சூரிய சேகரிப்பு இருக்க முடியும் அது ஒரு வெப்ப குழாய் இருக்க முடியும் அல்லது அது ஜெட் imeting ஜெட் என்ன இருக்க முடியும் நாம் வேறு சில இந்த யோசிக்க முடியும் பாரம்பரியமாக பல விஷயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் புதிய செயல்திறன் மெட்ரிக் மூலம் வெளியேற முடியுமா அது சரி என்று யோசி பின்னர் இலக்கியம் அனைவருக்கும் ரேய்னால்ட் எண் தெரியும் ரேய்னால்ட் எண்ணை நீங்கள் சதி செய்கிறீர்கள் ரேய்னால்ட்டின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது ரசல் எண்ணிக்கை அதிகரிக்கிறது வேறு என்ன செய்வீர்கள் என்ன ஒரு அற்புதமான முடிவு எனவே நாம் வெளிப்படையாக மறுபரிசீலனை செய்யக்கூடாது அது ஏற்கனவே தெரிந்திருந்தது அது ஏற்கனவே அறியப்படுகிறது சரி நாம் ஏதோ சொல்ல வேண்டும் அதனால் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொல்வது நாய் கடித்த மனிதன் செய்தி என்ன நாயகன் கடித்த நாய் அது செய்தி உங்கள் முடிவு மற்றும் விவாதம் மற்றும் முடிவை மனிதன் கடி கடித்து எப்படி இருக்கும் நான் ஒரு குழாய் விட்டம் குறைக்கும் என மக்கள் நம்பிக்கைக்கு மாறாக அழுத்தம் வீழ்ச்சி அதிகரிக்கும் என்றாலும் வெப்ப பரிமாற்ற கணிசமாக அதிகரித்து வருகிறது எனவே அழுத்தம் வீழ்ச்சியுடன் மாற்றப்படும் வெப்பம் அதிகரித்து வருகிறது எனவே இது ஒரு சிறிய குழாய் விட்டம் பயன்படுத்த மிகவும் சாதகமான மற்றும் ஆம் மக்கள் அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஆச்சரியம் என்று கூறுவேன் உங்கள் வேலையைப் படித்த அனைவருக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் விஷயங்களை மக்கள் சமாதானமாக வாசிக்க அனுமதிக்காதீர்கள் அது உங்கள் இலக்காக இருக்க வேண்டும் சரியா ஆராய்ச்சியில் தீர்க்க சரியான பிரச்சனையைப் பெறுங்கள் எனவே சந்தோஷம் படைப்பாற்றலில் இருந்து வருகிறது ஏனென்றால் அது உங்கள் பங்களிப்பு என்று ஏதாவது செய்ய முடியும் என்று நீங்கள் சாதனை அல்லது சாதனை ஒரு உணர்வு கொடுக்கிறது நீங்கள் ஏதோ பங்களிப்பு செய்கிறீர்கள் அல்லது அங்கு இல்லாத ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க முடிகிறது அது வெளியே வரும் நீங்கள் கூட விரும்பவில்லை அது என்ன இல்லையென்றால் மகிழ்ச்சியை எங்கு பெற விரும்புகிறீர்கள் நீ என்னிடம் சொல் மாணவர் மகிழ்ச்சி உள்ளார்ந்த நீங்கள் செய்கிறீர்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் மேம்படுத்தியதால் மகிழ்ச்சியான உள்ளார்ந்த வழிவகைகள் நீங்கள் அடைய நினைப்பதைவிட மேம்பட்டதாக இருக்கிறது உங்கள் தற்போதைய நிலைக்கு ஒப்பிடும்போது நீங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் இதுவரை இந்த அறியப்படாத ரைடர் தீர்க்க முடியாது எனவே இதுவரை நீங்கள் செய்ய முடியாது நீ முன்னேற்றம் அடைகிறாய் நீ முன்னேறி வருகிறாய் நீ முன்னேற்றுகிறாய் இந்த வழியாக மற்ற விஷயங்கள் மேலும் மேம்படுத்தலாம் நாங்கள் இப்போது தெரியாது என்று ஆனால் நீங்கள் அறியப்படாத கண்டுபிடித்து வெளியே சில மகிழ்ச்சி கிடைக்கும் அசுத்தமா சக்கமய்யா தமசோமா ஜியோதிரகமய இருள் முதல் ஒளி வரை இருள் இருந்து ஒளிரும் நீங்கள் புதிதாக ஒன்றைக் கண்டுபிடிக்கும் போது அது ஆயிரம் வாட் பல்பைப் போன்றது இல்லையா சரியா ஆராய்ச்சி முடிவுக்கு சரியான பிரச்சனையைப் பெறுகிறது தீர்க்க முடியாத அற்பமான கேள்விகளைக் கேட்பது எளிது மூன்று மூன்று அணிவரிசைகளின் தலைகீழ் கண்டுபிடிக்க எல்லோரும் தீர்க்கும் அது ஒரு பி தீர்க்க மிகவும் கடினம் என்று கேள்விகளை கேட்க இது எளிதானது பி வெப்பவியக்கவியல் வாதங்களைப் பயன்படுத்துவதில் சிக்கல் வெப்பவியக்கவியல் வாதங்களைப் பயன்படுத்துவது கடவுள் இல்லை என்று நிரூபிக்க ஒரு பி வெப்பமண்டலவியல் அல்லது கதிர்வீச்சு வெப்ப பரிமாற்ற பிரச்சனை அல்லது பரிணாம வளர்ச்சிக்கான புதிய கோட்பாட்டை நான் அபிவிருத்தி செய்வேன் உயர் ஆபத்து பிரச்சினை சரி இந்த இரண்டு உச்சகட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கேள்விகளைக் கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் சரியான கேள்வியை கேட்கிறீர்கள் நீங்கள் தீர்க்கிறீர்கள் மூன்று அல்லது ஐந்து வருடங்களுக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல பதிலைப் பெறுகிறீர்கள் நீங்கள் இரண்டு பிரசுரங்களைப் பெறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் பி பெறுவீர்கள் இது ஆராய்ச்சிக்கு சரியான பிரச்சனையாகும் நீங்கள் புள்ளி கிடைக்குமா அது வியக்கத்தக்கது நீங்கள் ஒரு கல்வியாளர் ஒரு முழுநேர விஞ்ஞானி அல்லது ஒரு பேராசிரியராக இருந்தால் இந்த கேள்விகளை தொடர்ந்து எப்படித் தீர்க்கலாம் அல்லது தீர்ப்பது கடினம் அல்ல ஆனால் தீர்ப்பதற்கான மதிப்புள்ளவை எனவே இது ஒரு சவாலாக இருக்கிறது எனவே இந்த சர் பீட்டர் மெடவார் அவர் 1960 ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் எனவே அவர் ஆராய்ச்சி சிக்கலில் பணியாற்றும் முதலீட்டில் மீண்டும் வருவதைப் பற்றி பேசுகிறார் இது payoff y axis மற்றும் x அச்சு சிரமம் நிலை சிரமம் நிலை மிகவும் குறைவாக இருந்தால் திரும்ப மிகவும் குறைவாக உள்ளது சிரமம் அளவு மிக அதிகமாக இருந்தால் திரும்பவும் மிகக் குறைந்தது ஏனெனில் நீங்கள் இதை தீர்க்க முடியாது ஆனால் அது சரியான சிரமம் அளவைக் கொண்டிருப்பின் நீங்கள் மிக உயர்ந்த அளவு திரும்ப வேண்டும் மெதோர் மண்டலம் என்று அழைக்கப்படும் சாம்பல் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே உங்களுடைய மெதோர் மண்டலம் என்னவென்றால் உங்கள் ஆராய்ச்சியில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்